இந்தப் பாடம் மேம்பட்ட நியூமறிகள் இன்டெகிரஷனின் மூன்றாவது பகுதிக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது எனவே சில மிக புத்திசாலித்தனமான கணிதத்தில் 2 N 1 துல்லியத்திற்கான பதிலை உங்களுக்கு வழங்கிய காஸுக்கு நன்றி அதே N புள்ளிகளை வைத்திருத்தல் இது சாத்தியமற்றது என்று தோன்றுகிறது அது எப்படி சாத்தியமாகும் என்று பார்ப்போம் எனவே அடுத்த சில ஸ்லைடுகளில் அதே N புள்ளிகளை வைத்து 2 N 1 வரிசையின் துல்லியத்தை எவ்வாறு பெறலாம் என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே படிப்படியாக அதன் வழியாக செல்வோம் இதுவரை என்னுடன் எல்லோரும் இந்த செயல்பாட்டின் பகுப்பாய்வு ஒருங்கிணைப்பு எனக்குத் தெரியாதபோது ஒரு செயல்பாட்டின் ஒருங்கிணைப்பை முடிந்தவரை துல்லியமாகக் கண்டுபிடிப்பதே குறிக்கோள் இப்போது இன்னா் ப்ரோடக்ட் என்று ஒன்று அழைக்கப்படுகிறது எனவே நான் இரண்டு a மற்றும் b வெக்டர் களை அவற்றுக்கு இடையில் சில கோண தீட்டாவைக் கொடுத்துள்ளேன் இந்த இரண்டு வெக்டர்களின் இன்னா் ப்ரோடக்ட் என்பது நாம் அனைவரும் அறிவோம் நீங்கள் அதை என்ன என்று எழுதுவீர்கள் மாணவர் சரிதானே எனவே லீனியர் அல்ஜீப்ரா மொழியில் இதை என்று எழுதுவேன் வெக்டர் களின் மொழியில் இதை நான் எழுதுவேன் இரண்டுமே ஒரே பொருளைக் குறிக்கின்றன இப்போது இது வெக்டர் களின் இன்னா் ப்ரோடக்ட் பற்றியது செயல்பாடுகளின் இன்னா் ப்ரோடக்ட்களை எவ்வாறு எடுத்துக்கொள்வது இதுதான் நமக்கு இங்கு மேலும் தேவைப்படும் கருத்து எனவே உறுப்பு வாரியாக டாட் ப்ராடக்ட் இது ஒரு ஒருங்கிணைபை பொதுமைப்படுத்துகிறது மாணவர் இன்டெகிரல் மற்றும் என்ற இரண்டு செயல்பாடுகளை கூறினால் அவற்றின் தயாரிப்பு வேண்டும் எனவே இந்த சின்னம் மற்றும் அதன் மதிப்பு வழங்கப்படுகிறது மாணவர் ஒரு சரிதானே எனவே வெக்டர் களின் இன்னா் ப்ரோடக்ட் விஷயத்தில் நீங்கள் இன்னா் ப்ரோடக்டை கொண்டிருக்கலாம் பூஜ்ஜியமற்ற இரண்டு வெக்டர் களின் இன்னா் ப்ரோடக்டை நான் உங்களிடம் கேட்கிறேன் அது 0 என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு என்ன சொல்கிறது மாணவர் அவற்றின் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளன எனவே இரண்டு வெக்டர்கள் பூஜ்ஜியமற்றதாக இருக்கும்போது இன்னா் ப்ரோடக்ட் 0 என்பது வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் ஆகும் பூஜ்ஜியமற்ற இரண்டு செயல்பாடுகளுக்கு இன்னா் ப்ரோடக்ட் 0 இருப்பதாக நான் உங்களுக்குச் சொன்னால் அதே சொல் பொருந்தும் இந்த இரண்டு செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல்என்று கூறுகிறோம் எனவே என்றால் f g ஆர்த்தோகனல் ஆகும் நீங்கள் இதை ஸ்பேஸில் இரண்டு அம்புகளாக இனி காட்சிப்படுத்த முடியாது ஆனால் அதுதான் சில சுருக்கங்களுக்கு நீங்கள் செலுத்தும் விலை இப்போது வெக்டர் களிலிருந்து செயல்பாடுகளுக்கு டாட் ப்ராடக்ட் யோசனையை நீங்கள் சுருக்கிக் கொண்டுள்ளீர்கள் மேலும் நீங்கள் ஆர்த்தோகனாலிட்டி பற்றி பேசலாம் எனவே இப்போது நாம் விவாதித்துக்கொண்டிப்பது காஸியன் குவாட்ரேச்சர் என அழைக்கப்படுகிறது வரிசை N இன் பாலினாமியல் கட்டமைக்கச் சொல்வதிலிருந்து தொடங்குகிறது இது N ஐ விடக் குறைவான அனைத்து பாலினாமியளுக்கும் ஆர்த்தோகனல் ஆகும் எனவே K அதிகபட்ச N 1 என்பதைக் கவனியுங்கள் k ஐ 0 க்கு சமமாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது சராசரி 0 ஆகும் பின்னர் நான் எடுக்கிறேன் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் N இன் ஒரு பாலினாமியலை கட்டமைக்கிறீர்கள் இது பாலினாமியல் களின் அனைத்து கீழ் ஆர்டர்களுக்கும் ஆர்த்தோகனல் ஆகும் இதை நீங்கள் எப்படி செய்வீர்கள் வெக்டர் களுடன் இந்த செயல்முறையை நாங்கள் எவ்வாறு செய்தோம் என்பதற்கு மீண்டும் செல்லலாம் வெக்டர் திசையில் நான் உங்களுக்கு இது போன்ற ஒரு வெக்டர்களை 3D ஸ்பேஸில் சொல்லலாம் இந்த 3 வெக்டர்களின் 3 பரிமாண இடமும் இந்த 3 வெக்டர்களும் கொடுக்கப்பட்டால் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் ஆக 3 வெக்டர்களின் தொகுப்பை உருவாக்க முடியுமா நீங்கள் சொல்வது சரிதான் மாணவர்கிராம் ஷ்மிட் செயல்முறை எனவே கிராம் ஷ்மிட் செயல்முறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள் நீங்கள் ஒரு வெக்டர் தொடக்கத்தை எடுத்துக்கொள்வீர்கள் முதல் வெக்டர் இரண்டாவது வெக்டரின் பகுதியை முதல் வெக்டர் உடன் கழிப்பதன் மூலம் அடுத்த வெக்டர் கிடைக்கும் மேலும் இந்த செயல்முறையை நீங்கள் N படிகளில் மீண்டும் செய்கிறீர்கள் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக இருக்கும் N வெக்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே லீனியர் அல்ஜீப்ரா செய்யாத சிலருக்கு கிராம் ஷ்மிட்டின் இந்த கருத்தை நீங்கள் திருத்தலாம் அதே செயல்முறையை நான் செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் ஏனெனில் டாட் ப்ராடக்ட் ஆர்த்தோகனாலிட்டி என்ற கருத்தை ஒரு செயல்பாடுகள் கொண்டுள்ளது எனவே இந்த தோழர்களையெல்லாம் நான் இந்த தோழர் உடன் தொடங்கலாம் எனவே நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறேன் 1 முதல் 1 வரையிலான இடைவெளியை உங்களுக்கு தருகிறேன் எனவே செயல்பாடு 1 என்று சொல்கிறது எனவே மற்றும் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலா என்று கண்டுபிடிப்போம் எனவே நான் என்பதை செய்தால் பதில் என்ன மாணவர்23 எனவே இந்த இரண்டு செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல் அல்ல ஆனால் இந்த கிராம் ஷ்மிட் செயல்முறையை நான் பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை மேலும் ஒருவருக்கொருவர் ஆர்த்தோகனலாக இருக்கும் பாலினாமியல் செயல்பாடுகளின் ஒரு தொகுப்புக்கு நான் வரலாம் இது கண்டிப்பாக செய்யப்படுகிறது இந்த பாலினாமியல்களுக்கு மிக நல்ல பெயர் உள்ளது ஆர்த்தோகோனலைசேஷனுக்குப் பிறகு நீங்கள் பெறும் இந்த பாலினாமியல்கள் லெஜெண்ட்ரே பாலினாமியல்கள் என்று அழைக்கப்படுகின்றன வெவ்வேறு பெயர்கள் மற்றும் வெவ்வேறு பண்புகளைக் கொண்ட ஆர்த்தோகனல் பாலினாமியல்களின் முழு குடும்பமும் உள்ளது ஆனால் யோசனை என்னவென்றால் செயல்பாடுகளுக்கு இடையில் ஒரே ஆர்த்தோகனாலிட்டி இதுவரை மிகவும் நன்றாக இருந்தது எனவே படி 1 இன் சுருக்கம் என்னவென்றால் ஆர்த்தோகனல்களின் தொகுப்பை நான் உருவாக்கியுள்ளேன் அவை பாலினாமியல் ஆக இருக்கின்றன எனவே நான் N ஐ சரிசெய்தால் நான் எல்லா x க்கும் ஆர்த்தோகனலை இங்கு உருவாக்கியுள்ளேன் சரிதானே இப்போது அதை எவ்வாறு பயன்படுத்துவது அது நம்மை 2 வது படிக்கு அழைத்துச் செல்லும் என்று பார்ப்போம் ஏதாவது கேள்விகள் இப்போது படி 2 இந்த பாலினாமியல் செயல்பாட்டின் வேர்கள் யாவை நான் ஒரு குறிப்பிட்ட கேள்வியைக் கேட்கவில்லை இந்த Nth ஆர்டர் பாலினாமியலில் எத்தனை வேர்கள் இருக்கும் என்று நான் சொல்கிறேன் முதல் வரிசை பாலினாமியலில் எத்தனை வேர்கள் அல்லது பூஜ்ஜியங்களை நீங்கள் பூஜ்ஜியங்கள் என்று அழைக்கிறீர்கள் அதற்கு எத்தனை வேர்கள் உள்ளன மாணவர்At max N அதிகபட்ச N என்று சொல்லுங்கள் அவர்கள் வேர்களை மீண்டும் மீண்டும் செய்யலாம் 2 இருமுறை திரும்ப செய்யப்பட்டது எனவே N வேர்கள் உள்ளன செயல்பாடு 0 க்கு செல்லும் இடங்களை வேர்கள் என்று சொல்கிறேன் ஆகையால் எண் பகுப்பாய்விலிருந்து ஒரு நல்ல தேற்றம் உள்ளது அதை நாம் இங்கு நிரூபிக்க மாட்டோம் ஆனால் ஆர்த்தோகனல் பாலினாமியல்களுக்கு வேர்கள் எப்போதும் உண்மையானவை மற்றும் தனித்துவமானவை என்று கூறுகிறது நாம் அதை சரியாகப் பயன்படுத்துவோம் எனவே ஆர்த்தோகனல் உண்மையான மற்றும் தனித்துவமான வேர்களுக்கு எனவே இந்த விவாதம் எங்கு செல்கிறது என்று உங்களில் சிலர் யோசித்துக்கொண்டிருக்க வேண்டும் அதை நெருங்கி வர முயற்சிப்போம் எனவே எங்கள் செயல்பாடு பாலினாமியல் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது சில பொதுவான செயல்பாடு இப்போது சுவாரஸ்யமான ஒன்றை முயற்சிக்க விரும்புகிறோம் 2 N 1 வரிசையின் பல்லுறுப்புக்கோவால் அதை தோராயமாக மதிப்பிட முயற்சிக்கிறோம் ஆகவே உதாரணத்திற்கு நேராக செல்லலாம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இங்கே இந்த நியூமரேட்டர் பாலினாமியல் வரிசை3 கியூபிக் பாலினாமியல் ஆகும் ஒரு பாலினாமியல் ஆகும் டினாமினேடர்என்பது ஒரு பாலினாமியல் 2 வரிசையாகும் எனவே இது உண்மையில் உயர்நிலைப் பள்ளியில் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்குத் திரும்பி வருவோம் இது ரஷனல் ஃபங்ஷன்களின் யூக்ளிடியன் பிரிவு என்று அழைக்கப்படுகிறது நான் இந்த பிரிவைச் செய்தால் இது வரிசை 2 இது வரிசை 3 கோஸன்ட் வரிசை 1 ஆக இருக்கும் எனவே இங்கே உள்ள இந்தப் பையனும் மீதமுள்ளவர்களும் பட்டம் பெறுவார்கள் மாணவர்1 இந்த வழக்கில் 1 எனவே அதே விஷயம் இங்கே பொருந்தும் நான் ஒரு பிளஸ் பெறுவேன் என்னிடம் சில ரிமைண்டர் இருக்கும் ஆனால் மற்றும் சிறப்புப் பண்பு என்ன q மற்றும் r அவர்களின் வரிசை என்னவாக இருக்கும் மாணவர்N 1 N 1 அதிகபட்சம் ஏனெனில் நான் N இன் வரிசையின் பாலினாமியல் வகுக்கப்பட்டுள்ளேன் மேலும் 2 N 1 ஐ வரிசை செய்ய செயல்பாட்டு தோராயத்தை விரும்புகிறேன் எனவே நீங்கள் செய்யக்கூடியது q என்பது N 1 வரிசையை அடிப்படையாகக் கொண்டது எனவே N ஐ விட குறைவாக வரிசை செய்யுங்கள் அதனால் நான் இந்த சூத்திரத்தை இங்கே திறந்தால் நான் இதழ் பெறுவேன் இது2 N 1 ஐ வரிசை செய்வதற்கான தோராயமாகும் இந்த உங்கள் யூக்ளிடியன் பிரிவு இப்போது அடுத்தது என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மாணவர்Refer Time 1028டினாமினேடர்அகற்றப்பட்டது ஆமாம் டினாமினினேடர்களை நீக்கிவிட்டேன் இந்த வெளிப்பாட்டில் நான் இங்கே இருபுறமும் ஆல் பெருக்கினேன் எனவே எனக்கு ஒரு கோஸன்ட் உள்ளது ரிமைண்டர் இங்கே வைத்திருக்கிறேன் எங்கள் இறுதி நோக்கம் என்ன மாணவர்இன்டிகிறேட் ஆமாம் வெளிப்பாட்டை இன்டிகிறேட் செய்யுங்கள் நாம் சிலவற்றை செய்தோம் கையாளுதலைப் பார்த்தோம் அடுத்து ஒருங்கிணைக்க முயற்சி செய்வோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஒரு படி 4 ஆக எடுத்துக்கொள்கிறோம் இந்த வெளிப்பாட்டின் இருபுறமும் நாம் ஒருங்கிணைக்கப் போகிறோம் எனவே நான் இந்த முழு விஷயத்தையும் ஒருங்கிணைக்கப் போகிறேன் இவை ஒருபோதும் காலவரையற்ற ஒருங்கிணைப்புகள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இவை எப்போதும் திட்டவட்டமான ஒருங்கிணைப்புகள் நாங்கள் திட்டவட்டமான ஒருங்கிணைப்புகளைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் எனவே நீங்கள் என்னிடம் சொல்ல முடியுமா இங்கே முதல் சொல்லைப் பார்ப்போம் நான் இதை ஒருங்கிணைக்கும்போது பதில் 0 ஆக இருக்க வேண்டும் ஏனெனில் வரிசையின் பாலினாமியல் இன் வரிசை என்ன மாணவர்N 1 N 1 சரி இது N 1 ஆக இருந்தது எனவே இதை நான் இப்படி எழுதியிருக்க முடியும் மேலும் என்ன நடக்கிறது என்றால் P N x ஆல் பெருக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்படுகிறது ஆனால் 's ஐ எவ்வாறு உருவாக்கினோம் மாணவர்ஆர்த்தோகனல் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஆர்த்தோகனல் அதை விட குறைவாக இருக்கும் இது இந்த பையனுக்கு ஆர்த்தோகனல் இந்த பையன் இந்த பையன் இந்த பையன்கள் அனைவருக்கும் எனவே இந்த ஒருங்கிணைப்பு முதல் வெளிப்பாட்டிற்கு 0 க்குச் செல்கிறது எனவே இந்த ஒருங்கிணைப்புகளுடன் நான் இருக்கிறேன் இந்த வெளிப்பாட்டை என்னால் இனி எளிமைப்படுத்த முடியாது அது N 1 வரிசையில் உள்ளது அது பற்றி என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்மிடம் அதன் N புள்ளிகள் உள்ளன அதில் எனது செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கான வாய்ப்பு உள்ளது நான் அவ்வாறு வைத்திருக்கிறேன் நான் அந்த N புள்ளிகளைப் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று வைத்து கொள்ளுவோம் இதை நான் ஏற்கனவே கற்றுக்கொண்டவற்றின் அடிப்படையில் இதை மேலும் எளிமைப்படுத்த முடியுமா இதற்காக ஒரு லாக்ரேஞ்ச் பாலினாமியலை உருவாக்க முடியுமா எனக்கு ஒரு வெளிப்பாடு இருப்பதால் என்னால் செய்ய முடியும் எனக்கு qpr தெரியும் எனவே எனக்குத் தெரிந்தஎன்பது டிகிரி N 1 இன் சில பாலினாமியல் எனவே நாம் முன்னர் விவாதித்த லக்ரேஞ்ச் பாலினாமியல்களை இந்த நபரை ஒருங்கிணைக்க பயன்படுத்தலாம் எனவே இந்த ஒருங்கிணைப்பு என்னவாக இருக்கும் மீண்டும் மிகவும் எளிமையானது i என்பது 1 முதல் N க்கு சமம் முதல் வெளிப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் நான் ஒரு செயல்பாடு r ஐ ஒருங்கிணைக்கிறேன் எனவே முதல் வெளிப்பாடாக நான் பெற்ற ஒருங்கிணைப்பு சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறேன் லாக்ரேஞ்ச் பாலினாமியல் களுக்காக நான் பெற்ற குவாட்ரேச்சர் விதி முதல் வெளிப்பாடு சில நோடுகளில் பெருக்கப்படும் செயல்பாட்டின் மதிப்பு r இன் ஆக இருக்க வேண்டும் மாணவர்எடைகள் எடைகள் எனவே எடைகள் செயல்பாட்டை சார்ந்து இல்லை எனவே இந்த எடைகள் முன்பே கணக்கிடப்பட்ட ஆல் வழங்கப்பட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேரம் சேமிக்கப்பட்டது எனவே இந்த பையனின் ஒருங்கிணைப்பை நான் விரும்பினேன் வேறு சில செயல்பாடுகளின் மதிப்பை எப்படியாவது விட்டுவிட்டேன் எனவே இதுவரை நாம் இருப்பிடங்களைக் குறிப்பிட்டுள்ளோமா இல்லை நாங்கள் அதை பொதுவாக விட்டுவிட்டோம் எனவே இப்போது 5 வது படி தந்திரங்களின் இறுதி அட்டையை விளையாடுவோம் அதாவது N புள்ளிகள் என்ற வேர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எனவே அதன் மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் என்பதைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும் ஏனென்றால் அது வேர் எனவே இதையும் இதையும் ஒன்றாக இணைப்பது சமம் இப்போது நான் இந்த பையனை இங்கே பயன்படுத்துவேன் ஆனால் நான் ஐ அதனால் மாற்ற முடியும் எனவே எப்படியிருந்தாலும் இது முழு விஷயமாக இருந்தது மற்றும் x இன் தோராயமாக இருந்தது எனவே இது அவ்வாறு மாறும் இது தோராயமாக கிடைக்கும் எனவே இது ஒரு குவாட்ரேச்சர் விதி போல் தெரிகிறது ஏன் நோடு மதிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் எடைகள் சுதந்திரமாக கணக்கிடப்படுகின்றன எனவே எனக்கு ஒரு குவாட்ரேச்சர் விதி கிடைத்துள்ளது ஏனெனில் காஸ் மற்றும் லெங்கெட்ரே ஆகியோரின் தீவிர புத்திசாலித்தனம் காரணமாக காஸ் லெங்கெடெரின் பெயர் அவைகளுக்கு வைக்கப்பட்டுள்ளது எனவே உங்களிடம் காஸ் லெங்கெட்ரே குவாட்ரேச்சர் விதி உள்ளது இது 2 N 1 வரிசையை செய்ய துல்லியமானது இது ஒரு நல்ல முடிவைப் பெறுவதற்கு நீங்கள் ஒரு விலை செலுத்த வேண்டுமா நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அது ஒரு தடவை விவகாரம் நான் செலுத்த வேண்டிய வேறு ஏதேனும் விலை மாணவர்N இன் மதிப்பு இருக்கும் N இன் மதிப்பு இருக்கும் மாணவர்உயர் N இன் மதிப்பு அதிகமாக இருக்கும் N இன் மதிப்பு உங்களிடம் இல்லை என்னால் முழுவதுமாக 4 புள்ளிகளில் மட்டுமே செயல்பாட்டை அணுக முடியும் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் உருவாக்குவீர்கள் நீங்கள் எவ்வளவு துல்லியத்தை விரும்புகிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது ஆனால் நீங்கள் N க்கு சமமாக 4 ஐத் தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் பதில் எந்த வரிசையில் துல்லியமானது இது வரிசை 2 N 1 மாணவர்7 முந்தைய உயர்நிலைப் பள்ளி அணுகுமுறையில் 7 எங்கள் வரிசை 3 ஐ செய்ய மட்டுமே துல்லியமானது N க்கு 4 சமம் ஏனென்றால் முன்னர் N புள்ளிகளுடன் நான் கூறிய N 1 இன் பாலினாமியலை பொருத்த முடியும் எனவே நான் உங்களுக்கு N ஐ 4 க்கு சமமாகக் கொடுத்தால் உங்கள் பதில் மிகச் சிறந்தது ஒரு கன செயல்பாட்டால் ஒருங்கிணைக்கப்படலாம் இப்போது நீங்கள் 4 புள்ளிகளுடன் 7 வது வரிசை பாலினாமியல் செய்யலாம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் செலுத்த வேண்டிய விலை என்னவென்றால் செயல்பாட்டை எங்கு மதிப்பீடு செய்வது என்பது குறித்து உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை இன் வேர்களாக தேர்வுசெய்ய நீங்கள் கட்டாயப்படுத்தியுள்ளீர்கள்h இடைவெளியில் எனது இடைவெளியை ஒரே மாதிரியாக வெட்டுவேன் என்று நீங்கள் கூற முடியாது நீங்கள் அதை செய்யவும் முடியாது வேர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லை எனில் இந்த பொருளில் என்ன நடக்கிறது என்பது உண்மை இல்லை இந்த சொத்து உண்மையானதாக இல்லை ஆனால் அது செலுத்த வேண்டிய சிறிய விலை எனவே இந்த காஸ் லெங்கெட்ரே குவாட்ரேச்சர் விதிகளின் விஷயத்தில் கள் மற்றும் கள் இரண்டும் முன்பே கணக்கிடப்படுகின்றன கணித நூலகங்கள் உள்ளன MATLAB க்கு அதன் C உள்ளது அது அவற்றைத் தூண்டினால் அவை உங்களுக்கு x மற்றும் w இன் தொகுப்பைக் கொடுக்கும் அதை உங்கள் பொருளில் சொருகிவிட்டீர்கள் எனவே ஒருங்கிணைந்த சமன்பாடு அணுகுமுறைகளில் இந்த குவாட்ரேச்சர் விதிகளை விரிவாகப் பயன்படுத்துவோம் நாம் இதுவரை படித்த காஸியன் குவாட்ரேச்சர் யோசனையை வீட்டிற்கு கொண்டு செல்ல இதுவரை நாம் என்ன செய்வோம் என்றாள் ஒரு எளிய உதாரணத்தை எடுப்போம் மேலும் நான் எடுத்த உதாரணம் ஒரு செயல்பாடு மற்றும் இடைவெளி 1 முதல் 1 வரை எனவே குவாட்ரேச்சர் விதிகளின் எத்தனை புள்ளிகள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பது என்னை பொறுத்தது எனவே எடுத்துக்காட்டாக இது முதல் காஸ் லெங்கெட்ரே பாலினாமியல் அல்லது லெங்கெட்ரே பாலினாமியல் இது இரண்டாவது மற்றும் இது எனவே எங்கள் புரிதலைச் சோதிக்க அவை ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனல்லாக இருக்கிறதா என்று பார்ப்போம் எனவே நான் மற்றும் இன் இன்னா் ப்ரோடக்ட் எடுத்துக் கொண்டால் எனவே நான் பெறுகிறேன் இது 0 ஆகிவிடும் என்று நீங்கள் காணலாம் நாம் மற்றும் எடுத்துக்கொள்வோம் ஆகையால் நான் பெறப் போகிறேன் இதுவும் 0 ஆக வெளிவருவதை நீங்கள் காணலாம் எனவே இது எங்கள் பாலினாமியல்கள் உண்மையில் ஆர்த்தோகனல் என்பதையும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த ஒருங்கிணைப்பை மதிப்பீடு செய்ய மூன்று வெவ்வேறு முறைகளைக் கூறுவோம் எனவே முதல் உதாரணமாக அதாவது நாம் பெற வேண்டியதை அறிய நீங்கள் சரியான கணக்கீட்டை எடுக்கலாம் எனவே ஒருங்கிணைந்த இது ஒரு பாலினாமியல் செயல்பாடுகளாகும் எனவே இது ஒருங்கிணைப்பது அற்பமானது எனவே நான் பெறப் போகிறேன் இன்னும் கொஞ்சம் விலையுயர்ந்த மதிப்பீட்டை முயற்சிப்போம் ஆனால் நீட்டிக்கப்பட்ட ட்ரெப்சாய்டல் விதி என்று ஒரு தரக்குறைவான விதியைப் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கே புள்ளிகளுக்கு இடையிலான இடைவெளி இது 3 புள்ளிகள் 1 முதல் 1 வரை உங்கள் h இன் இடைவெளி 1 க்கு சமம் எனவே 3 புள்ளி ட்ரெப்சாய்டல் விதி எனக்கு தரும் எனவே இது 5 ஆக மதிப்பிடுகிறது ஆகவே ட்ரெப்சாய்டல் விதி ஏற்கனவே சரியான பதிலை மதிப்பிடுவதை விட அதிகமாக இருப்பதைக் காணலாம் உண்மையான பதில் 4 ஆக இருக்கும்போது 5 சிறிய அளவு அல்ல எனவே அது பெரிய மாற்றம் 2 புள்ளி காஸ் குவாட்ரேச்சர்விதி நமக்கு என்ன தருகிறது என்று பார்ப்போம் எனவே நான் குறிப்பிட்டது போல ஒரு குவாட்ரேச்சர் விதி நோடுகள் மற்றும் எடைகளால் வரையறுக்கபட்டுள்ளது எனவே நான் 2 புள்ளி விதியைத் தேர்ந்தெடுத்தால் N 2 க்கு சமம் இது நான் எடுக்கப் போகும் செயல்பாடு எனவே இந்த செயல்பாட்டைப் பார்க்கும் நோடுகளை நான் ஏற்கனவே அறிவேன் இந்த பாலினாமியல் யின் வேர்கள் வெறுமனே இருப்பதைக் காணலாம் மேலும் சில கூடுதல் தகவல்கள் தேவை அவை எடைகள் இந்த விஷயத்தில் எடைகள் இரண்டும் 1 க்கு சமம் என்ற கூடுதல் தகவலை நான் உங்களுக்கு தருகிறேன் பொதுவாக அவை இருக்க வேண்டிய அவசியமில்லை அதை நீங்கள் கவனமாக கணக்கிட வேண்டும் எனவே இதை இங்கே மதிப்பீடு செய்வோம் எனவே அதன் பொது சூத்திரத்தின் தொகையாக இருக்கப் போகிறேன் மேலும் இது எனக்கு ஐ கொடுக்கப் போகிறது இது எனக்கு ஐ கொடுக்கப் போகிறது இதை நாம் மிகவும் எளிமையாக மதிப்பீடு செய்யலாம் எனவே மேலும் நீங்கள் கணிதத்தின் மூலம் வேலை செய்யலாம் இந்த விஷயத்திலும் உங்களுக்கு பதில் 4 ஆக கிடைக்கும் எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்றால் 2 புள்ளி காஸ் குவாட்ரேச்சர் விதியில் மட்டுமே பயன்படுத்துவதன் மூலம் சரியான பதிலை 4 சரியாகப் பெற முடிந்தது இது நம்மை ஆச்சரியப்படுத்தக் கூடாது ஏனென்றால் 2 புள்ளி காஸ் குவாட்ரேச்சர் விதி 2 N 1 ஐ வரிசை செய்வதற்கு துல்லியமானது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த விஷயத்தில் N 2 ஆக இருப்பதால் இங்கு கொடுக்கப்பட்ட 3 செயல்பாடுகளை வரிசை செய்வது துல்லியமானது ஒரு கன பாலினாமியல் எனவே எனக்கு சரியான பதில் கிடைத்ததில் ஆச்சரியமில்லை ஏனென்றால் எல்லா நிபந்தனைகளும் திருப்தி அடைகின்றன எனவே இந்த விஷயத்தில் 2 செயல்பாட்டு மதிப்பீடுகளை மட்டுமே வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் அதே பதிலைப் பெற முடியும் என்பதை இது காட்டுகிறது அதேசமயம் நீங்கள் சற்று தவறான குவாட்ரேச்சர் விதியைப் பயன்படுத்தினால் 3 புள்ளி மதிப்பீடு கூட தவறான பதிலை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இது சரியான குவாட்ரேச்சர் விதியைப் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வீட்டிற்கு கொண்டு செல்கிறது எனவே இது இந்த தொகுதியை நியூமறிகள் இன்டெகிரஷன் அல்லது குவாட்ரேச்சர்குறித்த முடிவுக்கு கொண்டு வருகிறது ஏனெனில் இது மிகவும் பிரபலமாக அறியப்படுகிறது